இந்த தொகுதி எண் 9 இல் குளிர்பதன சுழற்சிகள் குறித்த தொடர் விரிவுரைகளின் கடைசி விரிவுரை இது முந்தைய இரண்டு விரிவுரைகளில் சுருக்க குளிர்பதன முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நாம் குறிப்பாக ஆவியாக்கி வைத்திருக்கும் நீராவி சுருக்க குளிர்பதன சுழற்சியைப் பற்றி பார்த்தோம் அங்கு குளிரூட்டல் நாம் குளிரூட்டப்பட விரும்பும் இடத்திலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது மேலும் அது நீராவியாக மாற்றப்படுகிறது பொதுவாக நிறைவுற்ற நீராவி அல்லது சில சந்தர்ப்பங்களில் சூப்பர் ஹீட் ஆவியாகும் பின்னர் அமுக்கியில் காற்றை அமுக்கி அதன் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை நிலை உயர்கிறது இதனால் அதன் வெப்பநிலை சுற்றியுள்ள வெப்பநிலையை விட அதிகமாகிறது அதன்படி சுற்றியுள்ள மின்தேக்கியின் வெப்பத்தை நிராகரிக்க முடியும் முந்தைய விரிவுரையில் நீராவி சுருக்க சுழற்சியின் மாறுபட்ட வேறுபாடுகள் பற்றி நாம் பார்த்தோம் பல நிலை பல அமுக்கிகள் மிகக் குறைந்த வெப்பநிலை குளிர்பதனத்தை நாங்கள் தேடும் பயன்பாடு மற்றும் வாயு குளிர்பதன சுழற்சிகள் பற்றியும் கற்றோம் எனவே இது ஒரு தலைகீழ் பிரைட்டன் சுழற்சியாக இருக்கும் எந்த கட்ட மாற்றமும் இல்லை அங்கு வேலை செய்யும் ஊடகம் முழுவதும் வாயுவாகவே உள்ளது எனவே எந்த ஆவியாக்கி மற்றும் மின்தேக்கியையும் கொண்டிருப்பதற்கு பதிலாக எங்களிடம் இரண்டு வெப்பப் பரிமாற்றிகள் உள்ளன வேலை செய்யும் திரவம் வாயு குளிர்சாதன பெட்டி மற்றும் பிற இடத்திலிருந்து வெப்பத்தை எடுக்கிறது மற்றொன்று சுற்றுப்புறத்திலிருந்து வெப்பத்தை நிராகரிக்கிறது பிரைட்டன் சுழற்சியை நாம் பகுப்பாய்வு செய்யும் விதத்தில் அதேபோல் அந்த வாயு குளிர்பதன சுழற்சியையும் பகுப்பாய்வு செய்யலாம் ஸ்டிர்லிங்கின் எதிர்கால சுழற்சியின் பெயரை நான் கூறியுள்ளேன் இது தலைகீழ் ஸ்டார்லிங் சுழற்சி நீங்கள் ஆர்வமாக இருந்தால் புத்தகங்களிலும் தேடலாம் இன்று மற்றொரு வகையான குளிர்பதன முறையைப் பற்றி பார்ப்போம் இது மீண்டும் நீராவி அடிப்படையிலானது ஆனால் ஒரு நீராவி சுருக்கமல்ல ஏனெனில் எந்த அமுக்கியும் இல்லை இது மிகவும் பிரபலமானது என்பதை நான் குறிப்பிட வேண்டியிருந்தாலும் நீராவி சுருக்க குளிர்பதன அமைப்பில் உள்ள மிகப்பெரிய பிரச்சினை என்னவென்றால் குளிரூட்டலின் குளிர்பதன பயன்பாட்டின் சுமார் 85 90 பொதுவாக இந்த தலைகீழ் சுருக்க வகைக்கு தொடர்புடையது என்பதை நீங்கள் காணலாம் அல்லது சில விமான பயன்பாடுகள் வாயு சுருக்க அடிப்படையிலான குளிர்பதன அமைப்புகள் போன்ற நிபந்தனைகள் இருக்கலாம் இருப்பினும் எந்த அமுக்கி இல்லாத இடத்தைப் பற்றி நான் பேசப் போகிறேன் ஆனால் அது இன்னும் நீராவி அடிப்படையிலானது அதாவது புதிய தொழில்நுட்பம் என்று நான் சொல்லக்கூடாது ஏனென்றால் தொழில்நுட்பமும் மிகவும் பழமையானது ஆனால் இதில் சில குறைபாடுகள் இருப்பதால் வணிகமயமாக்கலின் அளவை அடையவில்லை ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பாக புவி வெப்பமடைதல் மற்றும் செயற்கை குளிரூட்டிகளால் ஏற்படும் பிற சுற்றுச்சூழல் பாதிப்புகளை மையமாகக் கொண்ட இது உண்மையில் ஒரு பசுமை தொழில்நுட்பமாகும் இது பெரிய அளவிலான பயன்பாடுகளுக்கு எந்த நேரத்தில் வருகிறது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு மையப்படுத்தப்பட்ட ஏர் கண்டிஷனிங் அல்லது பெரிய தியேட்டருக்கான மையப்படுத்தப்பட்ட ஏர் கண்டிஷனிங் போன்ற மிகப் பெரிய அளவிலான குளிர்பதனத்தை நாங்கள் தேடும்போது அங்கு இந்த வகையான அமைப்பு மிகவும் லாபகரமானது எனவே அந்த குறிப்பிட்ட அமைப்பு VAR அமைப்பிற்கான நீராவி உறிஞ்சுதல் குளிர்பதன முறை என அழைக்கப்படுகிறது நீராவி சுருக்க குளிர்பதன VCR ஐப் போலவே VAR நீராவி உறிஞ்சுதல் குளிர்பதன அமைப்பு இங்கே பெயர் குறிப்பிடுவது போல் நீராவியை அமுக்கி வைப்பதால் உண்மையில் நீராவியை உறிஞ்சப் போகிறோம் கிளாசிக்கல் நீராவி சுருக்க குளிர்பதன அமைப்பில் உள்ள அமுக்கி பாகங்கள் இங்கே உங்களுக்கு நான்கு பொருட்கள் உள்ளன எங்களிடம் ஒரு ஆவியாக்கி உள்ளது அங்கு நாம் குளிரூட்டும் இடத்தின் ஆற்றலை எடுக்க வேண்டும் எங்களிடம் ஒரு மின்தேக்கி உள்ளது அங்கு நீராவி சுற்றியுள்ள வெப்பத்தை நிராகரிக்கப் போகிறது எங்களிடம் ஒரு விரிவாக்க வால்வு உள்ளது அங்கு நீராவியின் அழுத்தம் மின்தேக்கி அழுத்த மட்டத்திலிருந்து மீண்டும் ஆவியாக்கப்பட்ட அழுத்த நிலைக்கு வீழ்ச்சியடையப் போகிறது பின்னர் வெப்பநிலையில் மாற்றம் அல்லது வெப்பநிலையைக் குறைக்க உதவுகிறது ஆனால் அமுக்கிக்கு நான்காவது பொருள் உள்ளன இது வேலையை எடுக்கும் பொருள் ஆகும் நீராவி உறிஞ்சுதல் அமைப்பில் மற்ற மூன்று கூறுகளும் ஆவியாகும் மின்தேக்கி மற்றும் விரிவாக்க வால்வு அப்படியே உள்ளது இருப்பினும் மின்தேக்கி பல பொருட்ளின் கலவையால் மாற்றப்படுகிறது இந்த ஏற்பாடு என்னவென்றால் இரண்டாவது பொருளைப் பயன்படுத்துகிறோம் நிச்சயமாக குளிரூட்டல் இருக்கும் மேலும் நாங்கள் ஒரு உறிஞ்சியை அறிமுகப்படுத்தப் போகிறோம் பின்னர் அமுக்கியிலிருந்து எதைப் பெற்றாலும் வேறு வழிகளால் நாம் அடையப் போகிறோம் ஒரு அமுக்கி வைத்திருப்பதன் செயல்பாடு என்ன என்று சற்று யோசித்துப் பாருங்கள் நிச்சயமாக நீராவியை அமுக்க ஒரு அமுக்கி வைத்திருப்பதன் செயல்பாடு ஆனால் நீங்கள் ஏன் ஒரு நீராவியை அமுக்க விரும்புகிறீர்கள் ஏனென்றால் நீராவியின் அழுத்தத்தை ஆவியாக்கி அழுத்த மட்டத்திலிருந்து மின்தேக்கி அழுத்த நிலைக்கு உயர்த்த விரும்புகிறோம் அதாவது மின்தேக்கி அழுத்த மட்டத்தில் செறிவு வெப்பநிலை சுற்றியுள்ள வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும் எனவே அமுக்கியைக் கொண்டிருப்பதன் நோக்கம் என்னவென்றால் இந்த அழுத்தத்தின் உயர்வைப் பெறுவது அல்லது ஆவியாக்கி மட்டத்திலிருந்து மின்தேக்கி நிலைக்கு மாற்றுவதாகும் அதை அடைவதற்கான எந்தவொரு விருப்பமும் வரவேற்கத்தக்கது குறிப்பாக அமுக்கிக்கான வேலை உள்ளீட்டுத் தேவையை கணிசமாகக் குறைக்கக்கூடிய ஒன்றை நாம் சாதனம் செய்ய முடிந்தால் அது நிச்சயமாக மிகவும் விரும்பத்தக்கது அதனால்தான் இது எங்களிடம் உள்ளது இங்கே எழுதப்பட்ட அம்மோனியா மற்றும் நீர் இதில் அதிக கவனம் செலுத்துவது மட்டுமே ஆனால் இந்த கலவையில் நான் இதைப் பற்றி அதிகம் பேச விரும்புகிறேன் ஆனால் இங்கே புள்ளியிடப்பட்ட கோட்டால் மூடப்பட்ட ஒரு பெரிய செவ்வகம் இருப்பதாக நினைக்கிறேன் செவ்வகத்திற்கு வெளியே என்ன கூறுகள் உள்ளன எங்களிடம் மின்தேக்கி உள்ளது விரிவாக்க வால்வு உள்ளது மற்றும் ஆவியாக்கி உள்ளது ஆவியாக்கியில் குளிரூட்டல் இருக்கும் வெப்பத்தை எடுக்கிறது அதை QL ஆக குறிக்கலாம் அல்லது குளிரூட்டப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட Q dot E என்று குறிக்கலாம் மின்தேக்கியில் சுற்றியுள்ள Q dot C ஐ நிராகரிக்கிறது விரிவாக்க வால்வு அழுத்தம் மின்தேக்கி அழுத்த மட்டத்திலிருந்து இந்த பக்கத்தில் ஆவியாக்கி அழுத்தம் நிலைக்கு குறைகிறது விரிவாக்க வால்வின் மேல் பக்கத்தில் அழுத்தம் மின்தேக்கி அழுத்த நிலை மற்றும் கீழ்நிலையில் அது ஆவியாக்கி அழுத்தம் நிலை எனவே இந்த மூன்று கூறுகளும் அவற்றின் இயல்பான செயல்பாட்டை மட்டுமே செய்கின்றன ஆனால் இந்த பெரிய செவ்வகத்தால் மாற்றப்படும் மின்தேக்கியின் ஆவியாக்கி மற்றும் நுழைவு வெளியேறும்போது இருக்க வேண்டிய அமுக்கி இப்போது செவ்வகத்தில் என்ன இருக்கிறது ஆவியாக்கி வெளியேறும் தொடங்கி அதன் கூறு வாரியாக பாருங்கள் இங்கே நாம் பயன்படுத்தும் குளிர்பதனமானது இயற்கை குளிரூட்டிகளில் ஒன்றான அம்மோனியா ஆகும் நீராவி உறிஞ்சுதல் அமைப்பின் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் அம்மோனியா அல்லது நீராவி போன்ற இயற்கை குளிரூட்டிகளை எளிதில் பயன்படுத்த முடியும் இப்போது ஆவியாக்கி வெளியே வரும் இந்த அம்மோனியா நீராவி பொதுவாக நிறைவுற்ற நீராவி அல்லது சற்று சூப்பர் ஹீட் நீராவி இப்போது நாம் உறிஞ்சி எனப்படும் இரண்டு பெரிய அறைகளை எடுத்து வருகிறோம் இந்த அறையில் நம்மிடம் தண்ணீர் உள்ளது அல்லது அம்மோனியாவின் கரைசலின் குறைந்த செறிவு அம்மோனியாவின் அக்வஸ் கரைசல் அதாவது அம்மோனியா நீர் கலவை அம்மோனியா இந்த கலவையைத் தொடர்பு கொண்டவுடன் இது இதில் உறிஞ்சப்படுகிறது மேலும் இந்த செயல்பாட்டின் போது பொதுவாக வெப்பம் சுற்றுப்புறங்களுக்கு நிராகரிக்கப்படுகிறது ஆகையால் நாம் ஒருவித குளிரூட்டும் ஜாக்கெட்டை வைத்திருக்க வேண்டும் இதனால் நாம் இதில் குறைந்த வெப்பநிலையை பராமரிக்க முடியும் மேலும் இந்த கலவையில் வாயு அம்மோனியா உறிஞ்சப்படுவதால் உருவாகும் வெப்பத்தை தொடர்ந்து அகற்றலாம் எனவே இந்த பொருள் உறிஞ்சி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அம்மோனியா தண்ணீரில் உறிஞ்சப்படுகிறது அல்லது அதிக செறிவுடன் மற்றொரு தீர்வை உருவாக்க அம்மோனியாவின் கரைசலில் இருக்கலாம் நம்மிடம் இருந்த ஆரம்ப கரைசல் அம்மோனியா செறிவு குறைவாக உள்ளது மற்றும் உறிஞ்சப்படும் ஆவியாக்கியிலிருந்து வரும் இந்த அம்மோனியாவுக்குப் பிறகு அதிக செறிவு கொண்ட மற்றொரு கரைசலை பெறுகிறோம் வெவ்வேறு நிலைளுக்கு சில பெயர்களைக் கொடுப்போம் இது மின்தேக்கியின் வெளியேறும்போது நிலை எண் 1 2 3 ஆவியாக்கிக்குள் நுழைகிறது பின்னர் 4 ஆவியாக்கி வெளியே வருகிறது எனவே இந்த நிலையை 5 என்று அழைக்கிறோம் அங்கு நாம் ஒரு கரைசலைக் கொண்டிருக்கிறோம் அம்மோனியாவில் அதிக செறிவு உள்ளது இப்போது நம்மிடம் பம்ப் இருக்கிறது இந்த பம்பில் ஆவியாக்கி அழுத்த மட்டத்திலிருந்து மின்தேக்கி அழுத்த நிலைக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அமுக்கியில் நாங்கள் செய்ததைப் போல இப்போது அமுக்கியில் எங்கள் வேலை ஊடகம் என்ன எங்கள் வேலை ஊடகம் நீராவி எனவே இது ஒரு நிலையான ஓட்ட சாதனம் அல்லது திறந்த அமைப்பு என்பதால் வேலை உள்ளீட்டுத் தேவை Win பொதுவாக குறிப்பிடப்படுகிறது இதில் PE என்பது ஆவியாக்கியின் அழுத்த நிலை PC என்பது மின்தேக்கியின் அழுத்த நிலை இதில் இரண்டு அழுத்தங்கள் அதே அதாவது PE மற்றும் PC ஆகியவை அப்படியே இருக்கின்றன இந்த உள்ளீட்டு வேலை தேவையின் அளவு நிச்சயமாக வேலை செய்யும் ஊடகத்தின் குறிப்பிட்ட அளவைப் பொறுத்தது இப்போது நீராவி சுருக்க அமைப்பில் உங்கள் வேலை ஊடகம் என்ன நீராவி நிறைவுற்ற நீராவி அல்லது சூப்பர் ஹீட் நீராவியுடன் வேலை செய்கிறீர்கள் எனவே அதன் குறிப்பிட்ட அளவு vg இதில் vg ஒரு நிறைவுற்ற நீராவி என்றால் நீராவி உறிஞ்சுதல் குளிர்பதன முறை பற்றி நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அம்மோனியாவின் நீர்நிலைக் கரைசலுடன் நாங்கள் வேலை செய்து வருகிறோம் எனவே நாங்கள் சில திரவத்துடன் வேலை செய்கிறோம் இதை நாம் திரவமாகக் கூறினால் இந்த விஷயத்தில் அம்மோனியாவின் நீர்நிலை கரைசல் இப்போது இந்த இரண்டு குறிப்பிட்ட தொகுதிகளில் எது குறைவு நிச்சயமாக vg ஐ விட vliquid மிகக் குறைவு இதை ஒப்பிடும்போது இது எப்போதும் குறைவாகவே இருக்கும் எந்த ஒரு குறைந்த உள்ளீடு தேவைப்படும் எனவே நிச்சயமாக VCRS க்கான வேலை உள்ளீட்டுத் தேவை VARS க்கான வேலை உள்ளீட்டுத் தேவையுடன் ஒப்பிடும்போது கணிசமாக அதிகமாகும் அல்லது VARS க்கான உள்ளீட்டுத் தேவையை வேறு வழியில்லாமல் நீங்கள் காணலாம் அங்கு பம்பிற்காக நாங்கள் உண்மையில் கண்டறிந்தோம் எனவே சுழற்சிக்கான இயந்திர உள்ளீட்டு தேவை மிகவும் குறைவாக உள்ளது பிறகு வேறு என்ன நடக்கிறது மின்தேக்கி அழுத்தத்திற்கு அதிக அழுத்தத்திற்கு உந்தப்பட்ட தீர்வு இப்போது ஜெனரேட்டர் எனப்படும் மற்றொரு கூறு வழியாக செல்கிறது இது ஜெனரேட்டராக இருக்கும் மற்றொரு பெட்டி இடையில் வெப்பநிலை அதிகரிக்க நாம் சில சூரிய வெப்பத்தைப் பயன்படுத்தும் இடத்தில் மீளுருவாக்கி இருக்கலாம் எனவே 6 ஆம் நிலை பம்பிலிருந்து வெளியே வந்து பின்னர் மீளுருவாக்கம் செய்த பிறகு 7 ஆம் நிலை உள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் மீளுருவாக்கியை புறக்கணிக்க முடியும் எனவே அது ஜெனரேட்டருக்குள் நுழைகிறது ஜெனரேட்டரில் நாம் வெப்பத்தை சேர்க்கிறோம் அங்கு கழிவு ஆற்றல் மூலத்திலிருந்து வெப்பம் வரக்கூடும் சூரிய ஆற்றல் அல்லது வேறு ஆற்றல் மூலமாக இருக்கலாம் ஆனால் தீர்வின் வெப்பநிலையை சுற்றியுள்ள ஏதோவொன்றுக்கு உயர்த்தக்கூடிய திறன் கொண்ட ஒன்று 100 120 அல்லது 140 0C அதாவது 180 0C க்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆகவே நாம் மிக அதிக வெப்பநிலைக்குச் செல்லத் தேவையில்லை நமக்கு சில ஆற்றல் மூலங்கள் தேவை இது அம்மோனியாவின் இந்த கரைசலின் வெப்பநிலையை அந்த அளவுக்கு உயர்த்த முடியும் பொதுவாக எந்தவொரு கழிவு ஆற்றல் மூலங்களும் அல்லது சூரிய ஆற்றல் அல்லது சில நேரங்களில் புவிவெப்ப ஆற்றலும் இந்த வெப்பநிலையை உயர்த்துவதற்கு போதுமான அளவு ஆற்றலைக் கொண்ட சில வாகனங்களில் இருந்து வெளியேறும் வாயுவாக இருக்கலாம் இந்த படத்தைப் போலவே சூரிய ஆற்றல் சேகரிக்கப்படும் சூரிய தட்டையான தட்டு வடிவத்தில் காட்டப்பட்டுள்ளது நீர் சூரிய சக்தியை உறிஞ்சி இங்கே காட்டப்பட்டுள்ள குழாய்களின் வழியாக அது புழக்கத்தில் உள்ளது இது இந்த குழாய்களின் வழியாக செல்கிறது மற்றும் இந்த வெப்பமூட்டும் ஜாக்கெட் கரைசலைக் கடந்து செல்லும்போது இது வெப்பத்தை சேர்க்கிறது எனவே இந்த Qgen அல்லது QG என எழுதுவோம் இந்த அளவு வெப்ப ஜெனரேட்டரில் சேர்க்கப்படுகிறது வெப்பம் சேர்க்கப்படுவதால் அம்மோனியா இதிலிருந்து பிரிக்கப்பட்டு கலவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வாயு அம்மோனியா மீண்டு வரும் இது இதற்காக மின்தேக்கியுக்குச் செல்லப் போகிறது பொதுவாக அம்மோனியா மற்றும் நீராவி இரண்டும் இயற்கையில் ஆவியாகும் எனவே நமக்கு இந்த ரெக்டிஃபியர் தேவை இதனால் நாம் நீராவியைப் பிரித்து நீராவியை மீண்டும் ஜெனரேட்டருக்கு அனுப்ப முடியும் மேலும் மின்தேக்கியில் செல்ல தூய அம்மோனியா மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது எனவே அம்மோனியா பிரிக்கப்பட்டு பின்னர் ஜெனரேட்டரில் எஞ்சியிருப்பது என்ன இந்த வரியின் நிலை எண் 8 இல் நாம் எதை விட்டுவிட்டோம் வெறுமனே அது நீராவி மட்டுமே இருக்க வேண்டும் அது உண்மையில் நீராவி அல்ல ஏனென்றால் இது அம்மோனியாவின் குறைந்த செறிவுள்ள நீர் கரைசல் இது அதிக வெப்பநிலையை உருவாக்குகிறது எனவே எங்களிடம் ஒரு மீளுருவாக்கி உள்ளது அது 9 ஆம் நிலைக்கு மாற்றப்படுவதற்கு குளிர்ச்சியடைகிறது மேலும் அது குளிர்ச்சியடையும் போது மற்ற நீரோடைக்கு ஆற்றலை சேர்க்கிறது ஸ்ட்ரீம் அதிக செறிவு ஆகும் நீங்கள் அதிக விரிவாக்க வால்வைக் கொண்டிருக்கிறீர்கள் அங்கு அழுத்தம் இந்த மின்தேக்கி அழுத்த மட்டத்திலிருந்து மீண்டும் ஆவியாக்கி அழுத்த நிலைக்கு விழும் இறுதியாக நிலை எண் 10 இல் இந்த குறைந்த செறிவு கரைசல் வந்து ஆவியாக்கியிலிருந்து வரும் தூய அம்மோனியாவுடன் கலக்கப்படுகிறது மீண்டும் அந்த உயர் செறிவு தீர்வை உருவாக்குகிறது எனவே நீங்கள் கொடுக்கும் உள்ளீடுகள் யாவை உங்கள் வெளியீடு அப்படியே உள்ளது இந்த விஷயத்தில் உங்கள் வெளியீடு QE அல்லது Q dot E அமைப்பில் உங்கள் உள்ளீடு என்ன நிச்சயமாக பம்ப் வேலை கரைசல் மற்றும் ஆற்றல் இவைகள் உள்ளீடாக உள்ளன நாங்கள் ஜெனரேட்டரில் நீங்கள் சேர்க்கும் வெப்ப ஆற்றலான Q dot G யையும் தருகிறோம் எனவே இது இயந்திர ஆற்றலைக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக வெப்பமாக இயக்கப்படும் அமைப்பு போன்றது படிவத்தில் உள்ளீடாக நாம் நிச்சயமாக இயந்திர ஆற்றலைக் கொடுக்கிறோம் ஆனால் இது அமுக்கிக்குத் தேவையான வேலையுடன் ஒப்பிடும்போது மிகக் குறைவு அதனால்தான் இது அதிக வெப்பத்தால் இயக்கப்படும் அமைப்பு அல்லது வேலை செய்யும் ஊடகத்திற்கு நிகழும் வெப்ப சுருக்கம் என அழைக்கிறோம் எனவே அம்மோனியா நீர் கலவை என்பது நாம் இங்கு பயன்படுத்தும் மிகவும் பொதுவான வகையான திரவ கலவையாகும் நாங்கள் இரண்டு திரவங்களைப் பயன்படுத்துகிறோம் ஒன்று குளிரூட்டியாகும் இது அம்மோனியா மற்றும் மற்றொன்று இந்த விஷயத்தில் நீராவியாக இருக்கும் உறிஞ்சி அல்லது உறிஞ்சக்கூடியது இதுபோன்ற பல சேர்க்கைகள் இருக்கலாம் உங்களைப் போலவே மிகவும் பிரபலமான நீரின் கலவையும் குளிரூட்டியாகப் பயன்படுத்தப்படுகிறது மேலும் லித்தியம் புரோமைடை உறிஞ்சியாகப் பயன்படுத்துகிறோம் இது மிகவும் பொதுவான அல்லது பிரபலமான தீர்வாகும் இதேபோல் நீங்கள் வேறு சில கலவைகளையும் கொண்டிருக்கலாம் நீங்கள் விரைவாக கணித பகுப்பாய்வு அல்லது அமைப்பின் வெப்ப இயக்கவியல் பகுப்பாய்வு செய்ய விரும்பினால் இது நீராவி உறிஞ்சுதல் குளிர்பதன முறை என்று நீங்கள் எடுத்துக் கொண்டால் உள்ளீட்டைக் கொடுக்கும் ஆற்றலின் அளவு என்ன நிச்சயமாக QE அல்லது Q dot E மற்றும் Q dot G என்பது ஜெனரேட்டருக்கு உள்ளீடாக வழங்கப்படும் வெப்ப ஆற்றல் ஆகும் இங்கிருந்து மின்தேக்கியில் வெப்பம் நிராகரிக்கப்படுகிறது மேலும் உறிஞ்சியில் வெப்பமும் நிராகரிக்கப்படுகிறது மேலும் பம்ப் வேலையை உள்ளீடாகக் கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் வெப்ப இயக்கவியலின் முதல் விதியைப் பயன்படுத்தினால் இந்த சாதனம் சுழற்சியில் செயல்படுவதால் எனவே உங்களுக்கு தெரிந்தப் படி அதற்கேற்ப சிவப்பில் எழுதப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட மொத்த ஆற்றலை என எழுதலாம் உள்ளீடாக கொடுக்கும் மொத்த ஆற்றலின் அளவு அல்லது இதை என நாம் எழுதலாம் எனவே இது வெப்ப இயக்கவியலின் முதல் விதி இப்போது இரண்டாவது விதியின் கண்ணோட்டத்தில் இரண்டாவது வடிவத்தைப் பார்ப்போம் இரண்டாவது விதியின் கண்ணோட்டத்தில் சுழற்சியின் மொத்த என்ட்ரோபி உற்பத்தி 0 ற்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் மீளக்கூடிய செயல்முறையின் சிறந்த விஷயத்தில் இது 0 ற்கு சமம் இல்லையெனில் என்ட்ரோபி எப்போதும் உருவாக்கப்படுகிறது இது அமைப்பிற்கான என்ட்ரோபியின் மொத்த மாற்றத்தின் கூட்டுத்தொகை மற்றும் சுற்றியுள்ள என்ட்ரோபியில் ஏற்படும் மாற்றம் 0 வை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும்

இப்போது இங்கே அமைப்பு சுழற்சியில் இயங்குகிறது மற்றும் எந்த சுழற்சி செயல்முறைக்கும் என்ட்ரோபியின் மாற்றம் 0 ற்கு சமம் என்பதை நாங்கள் அறிவோம் அமைப்பு அதே நிலைக்குத் திரும்பி வருவதால் எனவே இந்த செயல்முறை உண்மையாக இருக்க சுற்றியுள்ள என்ட்ரோபியின் மொத்த மாற்றம் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது இது ஒரு மீளக்கூடிய செயல்முறையாக இருந்தால் சுற்றியுள்ளவை மீட்டமைக்கப்படும் எனவே சுற்றியுள்ளவைகளுக்கான என்ட்ரோபியின் மாற்றமும் 0 ற்கு சமமாக இருக்கும் ஆனால் சுற்றியுள்ள மீளக்கூடிய செயல்முறை என்ட்ரோபியை அதிகரிக்கும் எனவே இப்போது நடக்கும் வெப்ப பரிமாற்றத்தைப் பார்ப்போம் சுற்றியுள்ளவற்றின் பார்வையில் இருந்து சுற்றியுள்ள ஆற்றல் எவ்வளவு இழக்கிறது அதற்குச் செல்வதற்கு முன் இதற்கு சில பெயர்களைக் கொடுப்போம் ஆவியாக்கி TE இன் வெப்பநிலை மட்டத்திலும் மின்தேக்கி TC வெப்பநிலை மட்டத்திலும் ஜெனரேட்டர் TG இன் வெப்பநிலை மட்டத்திலும் மற்றும் உறிஞ்சுதல் TA இன் வெப்பநிலை மட்டத்திலும் செயல்படுகிறது எனவே சுற்றியுள்ளது எவ்வளவு ஆற்றலை இழக்கிறது Q dot E மற்றும் Q dot G ஆகியவை சுற்றியுள்ளவற்றிலிருந்து வெளியேறி அமைப்பில் சேர்க்கப்படுகின்றன எனவே அது அந்த வடிவத்தில் என்ட்ரோபியை இழந்து வருகிறது மேலும் விகிதத்தில் அளவுகளில் பேசுகிறோம் எனவே இதை நாம் என எழுதலாம் இந்த சேர்க்கை 0 ற்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் Q dot A மற்றும் Q dot C இரண்டும் சுற்றுப்புறங்களுக்கு செல்கின்றன இப்போது பெரும்பாலான நடைமுறை சூழ்நிலைகளுக்கு பொதுவாக TA மற்றும் TC ஆகியவை ஒன்றுக்கொன்று சமமாக இருக்க வேண்டும் அங்குள்ள அனைத்து நடைமுறை அமைப்புகளிலும் நமக்கு ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் உள்ளன எனவே இந்த TA ஐ TC க்கு பதிலாக மாற்றுவோம் இப்போது நாம் வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை இதனுடன் இணைத்து என எழுதலாம் அல்லது Q dot E ஐ ஒன்றாக இணைத்தால் என எழுதலாம் இப்போது அனைத்து வெப்ப தொடர்புகளுடன் ஒப்பிடும்போது பம்ப் வேலை அல்லது இதன் அளவு மிகவும் சிறியது குறிப்பாக Q dot E மற்றும் Q dot G எனவே இந்த வேலை காலத்தை இதிலிருந்து எடுப்போம் எனவே நீங்கள் இப்போது விதிமுறைகளை மாற்றியமைத்தால் நாங்கள் இதை என எழுதலாம் அல்லது இறுதியாக TC ஐ இங்கிருந்து அகற்றி நீங்கள் விதிமுறைகளை மீண்டும் மாற்றியமைத்தால் இதை என எழுதலாம் ஆனால் நாம் ஏன் இதை எல்லாம் செய்கிறோம் TE மற்றும் TC இன் அதே வெப்பநிலை வரம்புகளுக்கு இடையில் செயல்படும் சுருக்க அடிப்படையிலான சுழற்சி நீராவி சுருக்க சுழற்சியைப் பற்றி நீங்கள் நினைத்தால் அதன் COP என்னவாக இருக்கும் சமமான நீராவி சுருக்க சுழற்சியின் COP அதிகபட்ச மதிப்பு தொடர்புடைய கார்னாட் சுழற்சி COP க்கு சமமாக இருக்க வேண்டும் இது எனவே இது சமமான VCRS அமைப்பின் அதிகபட்ச COP மற்றும் நீங்கள் பேசும் VARS ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் இந்த சுழற்சி முற்றிலும் மீளக்கூடியது பின்னர் அது அதிகபட்ச COP ஐப் பெறப்போகிறது சுழற்சி முற்றிலும் மீளக்கூடியதாக இருந்தால் என்ட்ரோபி உற்பத்தியின் வீதமும் 0 க்கு சமமாக இருக்கும் அந்த விஷயத்தில் COP என்னவாக இருக்கும் எனவே இந்த VARSmax க்கான COP இந்த விஷயத்திற்கான COP இன் இயல்பான வரையறையாக இருக்கும் இது நீங்கள் கொடுக்கும் மொத்த ஆற்றல் உள்ளீட்டால் வகுக்கப்பட்ட குளிர்பதன விளைவு ஆகும் மீண்டும் வேலை செய்யும் பொருள் மிகவும் சிறியது அதை நீக்கி என எழுதலாம் அது COP மற்றும் நாம் அதிகபட்ச COP ஐ பற்றி பேசும்போது சுற்றியுள்ள டெல்டா 0 க்கு சமமாக இருக்கும் பின்னர் அங்கிருந்து இது என எழுதலாம் எனவே ஆகையால் VARS க்கான COP எப்போதும் 1 ஐ விடக் குறைவாக இருக்கும் ஏனெனில் TG எப்போதும் மின்தேக்கி ஆவியாக்கி வெப்பநிலையை விட மிக அதிகமாக இயங்குகிறது எனவே உறிஞ்சுதல் அமைப்பிற்கான COP எப்போதும் சமமான சுருக்க அமைப்புடன் ஒப்பிடும்போது மிகக் குறைவாக இருக்கும் மிகவும் கிளாசிக்கல் வடிவமைப்பு மிகவும் பிரபலமானதல்ல என்றாலும் உறிஞ்சுதல் அமைப்பின் முக்கிய காரணம் இது குறைந்த COP இருப்பதால் இது மிகவும் பிரபலமானதல்ல நாங்கள் ஒரு விரைவான உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் உங்கள் TG 100 0C அதாவது 373 K போன்ற ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொள்வோம் TC என்பது வளிமண்டல வெப்பநிலை என்று சொல்லலாம் இது 27 0C அதாவது 300 K மற்றும் TE ஐ 0 0C என எடுத்துக் கொள்வோம் எனவே இது 273 K ஆகும் ஆகவே VCRS உடன் அதிகபட்ச COP என்னவாக இருக்கும் எனவே அதேப் போல் இது ஐந்தில் ஒரு பங்கு மற்றும் நடைமுறையில் VARS அமைப்பின் COP அதிகபட்சம் எப்போதும் 1 வரிசையில் இருக்கலாம் அல்லது 1 ஐ விடக் குறைவாக இருக்கலாம் ஆகவே உறிஞ்சுதல் முறை மிகக் குறைவான வேலை உள்ளீட்டுத் தேவை இருந்தபோதிலும் அது மிக அதிக COP ஆக இருக்கப் போவதில்லை உங்களிடம் மிகப் பெரிய அளவிலான வெப்ப ஆற்றல் கிடைக்கவில்லை என்றால் மட்டுமே உறிஞ்சுதல் அமைப்பு மிகவும் உற்பத்தித்திறன் மிக்கதாக மாறும் ஏனெனில் நாம் கழிவு ஆற்றலைப் பயன்படுத்தலாம் மற்றும் எந்த இயந்திர ஆற்றல் உள்ளீடும் இல்லாமல் அமைப்பை இயக்க முடியும் அவ்வாறான நிலையில் ஒரு அமைப்பு மட்டுமே பொருளாதார வகையில் சிறந்தது அதனால் தான் பொதுவாக குறைந்த செலவிலான பெரிய அளவிலான வீணான சில ஆதாரங்களுடன் பெரிய அளவிலான பயன்பாட்டிற்கான உறிஞ்சுதல் முறையைப் பயன்படுத்துகிறோம் சூரிய ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களாக இருக்கலாம் நாம் பயன்படுத்தும் வேலை உள்ளீட்டிற்கு நமக்கு தேவைப்படும் சில விரும்பத்தக்க பண்புகள் குளிரூட்டல் அல்லது உறிஞ்சும் கலவையானது வேலை நிலைமைகளின் வரம்பில் ஒன்றுக்கொன்று நல்ல தன்மையைக் கொண்டிருக்க வேண்டும் கலவையின் வெப்பம் முடிந்தவரை மிகச்சிறியதாக இருக்க வேண்டும் இதனால் QA சிறியதாக இருக்கும் பின்னர் அவை அமைப்பை உறுதிப்படுத்தக்கூடாது நீர் சார்ந்த அமைப்புகளில் இது ஒரு சிக்கல் ஏனெனில் வெப்பநிலை 0 0C க்கு கீழே விழுகிறது பின்னர் நீர் திடமாகிறது அதனால்தான் நீர் சார்ந்த அமைப்புகளான நீர் லித்தியம் புரோமைடு அமைப்பு 00C க்கு கீழே பயன்படுத்தப்படாது அதனால்தான் அதன் பயன்பாடு 0 0C க்கு மேல் மட்டுமே தடைசெய்யப்பட்டுள்ளது இது ஏர் கண்டிஷனிங் பயன்பாட்டிற்கு முதன்மையானது அம்மோனியா -15 0C முதல் 20 0C வரை செல்லலாம் எனவே அம்மோனியா அடிப்படையிலான அமைப்பு பொதுவாக பெரிய அளவிலான குளிர்பதனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அவை முழு அளவிலான செயல்பாட்டின் நல்ல வேதியியல் ஸ்திரத்தன்மையைக் கொண்டிருக்க வேண்டும் பாகுத்தன்மை குறைவாக இருக்க வேண்டும் இதனால் மிகச் சிறிய உராய்வு இழப்புகள் உள்ளன பம்ப் வேலை உள்ளீடு குறைவாக இருக்க வேண்டும் மேலும் ஒரு நல்ல வெப்ப பரிமாற்ற பண்பைக் கொண்டிருக்க வெப்ப கடத்துத்திறன் அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் அவை பயன்படுத்தப்பட்டு வரும் உலோகங்களுக்கும் அரிக்காதவையாக இருக்க வேண்டும் விரைவாக பகுப்பாய்வு செய்தால் நீர் லித்தியம் புரோமைடு உறிஞ்சுதல் அமைப்பு சுழற்சி இங்கே காட்டப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் மின்தேக்கி ஜெனரேட்டர் ஆவியாக்கி மற்றும் உறிஞ்சி வைத்திருக்கிறீர்கள் வெப்பநிலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வெப்ப இடைவினைகள் வழங்கப்படுகின்றன இந்த புள்ளியிடப்பட்ட கோட்டைப் பாருங்கள் இதற்கு மேலே உங்களுக்கு கீழே மின்தேக்கியின் அழுத்தம் உள்ளது உங்களுக்கு ஆவியாக்கியின் அழுத்தம் உள்ளது பம்ப் என்பது அழுத்தத்தை உயர்த்துவதாகும் அதேசமயம் எங்களிடம் இரண்டு விரிவாக்க வால்வுகள் உள்ளன ஒன்று குளிரூட்டலுடன் தொடர்புடையது மற்றொன்று கலவையுடன் தொடர்புடையது அங்கு அழுத்தத்தைக் குறைக்க விரிவாக்க வால்வுகளைப் பயன்படுத்துகிறோம் மேலும் இந்த கோடு குளிரூட்டல் மற்றும் கலவைகளை பிரிக்கிறது குளிரூட்டும் ஓட்ட விகிதம் ṁ க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது இரண்டு கலவைகள் உள்ளன எனவே பொதுவாக ஒரு கலவையை வலுவான கரைசல் என்று அழைக்கிறோம் ஒன்று குளிரூட்டலின் பெரிய பகுதியைக் கொண்டுள்ளது மற்றொன்று பலவீனமான கரைசல் என்று அழைக்கிறோம் எனவே இங்கு இரண்டு வரிகளில் ஒன்று குளிரூட்டியின் அதிக செறிவு இருக்கப் போகிறது இந்த விஷயத்தில் குளிரூட்டி தண்ணீர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உறிஞ்சியில் இருந்து ஜெனரேட்டருக்குச் செல்வது அதிக நீர் உள்ளடக்கம் எனவே இதை நாங்கள் ṁ பலமான கரைசல் ṁss மற்றொன்று பலவீனமான கரைசல் ṁws என்று அழைக்கிறோம் எனவே அதை விரைவாக பகுப்பாய்வு செய்வோம் அதற்காக அனைத்து உராய்வு இழப்புகளும் மிகக் குறைவு என்று கருதுகிறோம் ஜெனரேட்டர் மற்றும் உறிஞ்சியை விட்டு வெளியேறும் கரைசல்கள் சமநிலையில் உள்ளன இது ஒரு முக்கியமான அனுமானமாகும் ஏனெனில் இது உறிஞ்சி மற்றும் ஜெனரேட்டரைக் கணக்கிட அனுமதிக்கிறது மற்றும் இது உறிஞ்சி மற்றும் ஜெனரேட்டரை விட்டு வெளியேறும் கலவையின் குணங்கள் கரைசல் பம்ப் அடிபயாடிக் என்று கருதப்படுகிறது மற்றும் தூய்மையான நீராவி மட்டுமே ஜெனரேட்டரில் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த அனுமானங்களுடன் மின்தேக்கியிலிருந்து தொடங்கி பகுப்பாய்வை விரைவாகச் செய்தால் நாம் என எழுதலாம் அதில் நுழைகிற எந்த நிறையும் விரிவாக்க வால்வில் வெளியேறுகிறது இதை இரண்டு குளிரூட்டல் பக்க விரிவாக்க வால்வு என்று அழைப்போம் இங்கே இரண்டு விரிவாக்க வால்வுகள் இருப்பதால் கரைசல் பக்க விரிவாக்க வால்வு என்று அழைக்கிறோம் எனவே இது மின்தேக்கியுக்காகவும் குளிரூட்டல் விரிவாக்க வால்வுக்காகவும் நாம் எளிதாக h2 h3 என எழுத முடியும் இது குளிரூட்டும் விரிவாக்க வால்வுக்கானது பின்னர் ஆவியாக்கிக்கு என எழுதலாம் இது ஆவியாக்கிக்கானது பொதுவாக வெப்பநிலை அளவைப் பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஏனெனில் TE என்பது எங்கள் இலக்கு பயன்பாட்டால் தீர்மானிக்கப்படுகிறது TC சுற்றியுள்ள நிலையைப் பொறுத்தது TC மற்றும் TE பொதுவாக ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் ஜெனரேட்டர் வெப்பநிலைக்கு பொதுவாக சில தேர்வுமுறை தேவைப்படுகிறது ஆனால் அது நீங்கள் பயன்படுத்தும் மூலத்தின் வெப்பநிலையைப் பொறுத்தது Q dot E ஐயும் அறிய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பேசும் குளிரூட்டல் லோட் இது எனவே இதைப் பயன்படுத்தி இதன் மூலம் பாயும் குளிரூட்டியின் நிறை ஓட்ட விகிதத்தை எளிதில் கணக்கிட முடியும் இப்போது உறிஞ்சியில் மூன்று கோடுகள் உள்ளன எனவே இதில் நுழைந்து வெளியேறும் மொத்த ஆற்றலின் அளவு இது உறிஞ்சிக்கானது எனவே இதை மாற்றி எழுதினால் என வரும் இப்போது நீங்கள் உறிஞ்சி முழுவதும் நிறையை சமநிலைச் செய்தால் நாங்கள் என்ன எழுத முடியும் இப்போது பலவீனமான கரைசலின் நிறை ஓட்ட விகிதம் என்ன ṁws என்பது உண்மையில் நீங்கள் பயன்படுத்தும் லித்தியம் புரோமைட்டின் செறிவைப் பொறுத்தது லித்தியம் புரோமைட்டின் அளவு அப்படியே உள்ளது ஆமாம் தானே பலவீனமான கரைசலில் இருந்த லித்தியம் புரோமைட்டின் அளவு அதே லித்தியம் புரோமைடு வலுவான கரைசலாகவும் உள்ளது லித்தியம் புரோமைடு மீதியிருப்பது உண்மையில் தண்ணீரில் கரைந்துவிடும் ஒரு திடமாகும் எனவே x என்பது லித்தியம் புரோமைட்டின் நிறையின் பின்னம் என்றால் பலவீனமான கரைசலில் லித்தியம் புரோமைட்டின் நிறை என உள்ளது மற்றும் ஒரு பலமான கரைசலில் இருக்கும் லித்தியம் புரோமைட்டின் நிறையை என குறிப்பிடலாம் x மீண்டும் நிறையை மாற்றுகிறது மற்றும் என எழுதலாம் எனவே அங்கிருந்து ஒவ்வொரு கரைசல்களின் நிறையை எளிதில் கணக்கிட முடியும் மேலும் x ஐ எவ்வாறு கணக்கிடுவது X உறிஞ்சி வெப்பநிலையைப் பொறுத்தது வெப்பப் பரிமாற்றியை விட்டு வெளியேறும் கரைசல்கள் சமநிலையில் இருக்க வேண்டும் எனவே பலமான கரைசல்களுக்கான x உண்மையில் உறிஞ்சி வெப்பநிலையின் செயல்பாடாகவும் பலவீனமான கரைசல்களுக்கான x என்பது ஒரு ஜெனரேட்டர் வெப்பநிலையாகவும் இருக்கும் எனவே நிறையின் பின்னங்கள் அல்லது நீர் மற்றும் லித்தியம் புரோமைடுக்கான நிறையின் பின்னங்களை எளிதில் கணக்கிட முடியும் அதன்படி ஆற்றல் உள்ளடக்கத்தின் மதிப்பை நாம் பெறலாம் இதேபோல் ஜெனரேட்டரின் ஆற்றல் சமநிலையை என எழுதலாம் இதை மாற்றி அமைத்தால் என எழுதலாம் இது ஜெனரேட்டருக்கானது மேலும் எங்களிடம் பம்ப் உள்ளது நீங்கள் உள்ளீடாக கொடுக்கும் மொத்த பம்பின் வேலை என எழுலாம் கரைசல் பக்க விரிவாக்க வால்வு அது மீண்டும் ஒரு ஐசென்டால்பிக் வால்வு ஏனெனில் நாங்கள் அதை அடிபயாடிக் என்று கருதுகிறோம் இது h9 h10 இறுதியாக எங்களிடம் வெப்பப் பரிமாற்றி உள்ளது எனவே அது ஒரு சிறந்த வெப்பப் பரிமாற்றியாக இருந்தால் வெப்பப் பரிமாற்றி முழுவதும் ஆற்றல் பரிமாற்றத்தின் அளவு சமமாக இருக்க வேண்டும் எனவே வெப்பப் பரிமாற்றி முழுவதும் வலுவான கரைசலால் பெறப்பட்ட ஆற்றலின் அளவு கரைசலால் இழந்த ஆற்றலின் அளவிற்கு சமம் இதை நாம் இவ்வாறு என எழுதலாம் பெரும்பாலும் வெப்ப பரிமாற்றியின் செயல்திறனைக் குறிக்கும் ஒரு அளவுருவை நாம் கொண்டிருக்க வேண்டும் இது இந்த வெப்பப் பரிமாற்றிக்கான செயல்திறனாக வழங்கப்படுகிறது பலவீனமான கரைசல் அடையும் உண்மையான வெப்பநிலை மாற்றம் அதிகபட்ச வெப்பநிலை மாற்றமாக இருப்பதால் அதன் செயல்திறன் வரையறுக்கப்படுகிறது இப்போது உண்மையான வெப்பநிலை மாற்றம் புள்ளி 8 முதல் புள்ளி 9 வரை அதாவது ஜெனரேட்டர் வெப்பநிலையிலிருந்து புள்ளி 9 வரை நடக்கிறது எனவே TG T9 என எழுதலாம் மற்றும் வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச மாற்றம் TG - TA வெப்ப பரிமாற்றியின் செயல்திறன் பெரும்பாலும் செயல்திறன் உற்பத்தியாளரால் TG மற்றும் TA என வழங்கப்படுகிறது இதிலிருந்து T9 ஐக் கணக்கிடத் தெரிந்திருப்பதால் அதற்கேற்ப வெப்பப் பரிமாற்றி முழுவதும் ஆற்றல் சமநிலையைச் செய்ய முடியும் இறுதியாக இந்த சுழற்சிக்கான COP ஐப் என பெறுகிறோம் பெரும்பாலும் பம்ப் வேலையும் இதிலிருந்து புறக்கணிக்கலாம் எனவே உறிஞ்சுதல் குளிர்பதன சுழற்சியை நாம் பகுப்பாய்வு செய்யக்கூடிய வழி இது இப்போது நாம் நீர் லித்தியம் புரோமைடு அடிப்படையிலான அமைப்பைப் பற்றிப் பேசியிருந்தாலும் அதைப் பற்றி பேச வேண்டிய சில சிக்கல்கள் உள்ளன அது போன்ற படிகமயமாக்கல் சிக்கலாக இருக்கலாம் குறிப்பாக ஆவியாக்கி வெப்பநிலை அழுத்த வீழ்ச்சியைப் போல குறிப்பிட்ட வரம்பை விடக் குறைவாக இருந்தால் உண்மையில் திடமான லித்தியம் புரோமைடு கலவையிலிருந்து பிரிக்கப்பட்டு படிகங்களின் வடிவத்தில் டெபாசிட் செய்யப்படலாம் இது கடுமையான அடைப்புகளுக்கு வழிவகுக்கும் எனவே வெப்பநிலையை நாம் குறைக்க முடியாத சில வரம்புகள் கீழே உள்ளன பின்னர் காற்று கசிவு சிக்கல் ஏற்படலாம் H2O LiBr அமைப்பு எப்போதும் வளிமண்டல நிலையில் மின்தேக்கி மற்றும் உறிஞ்சி மற்றும் ஆவியாக்கி ஆகியவற்றில் செயல்படுகிறது எனவே இந்த அமைப்புக்குள் காற்று கசிய வாய்ப்புள்ளது மேலும் இந்த காற்று கசிவிலிருந்து பாதுகாக்க நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கசிவிலிருந்து அமைப்பைப் பாதுகாக்க அடிக்கடி பராமரிப்பதன் மூலம் மட்டுமே அதை முழுமையாகத் தவிர்க்க முடியாது ஒருவேளை இந்த நீக்குதல் விளைவிலிருந்து நாம் விடுபடலாம் லித்தியம் புரோமைட்டின் திடமான கரைசல் இந்த மிக்சர் பக்கக் கோடுகளுக்குப் பாய்வதால் குறிப்பிடத்தக்க அளவு அழுத்தம் வீழ்ச்சி ஏற்படலாம் எனவே கரைசல் பம்பில் கூடுதல் வேலை மற்றும் குறைந்த வெப்பநிலையை கருத்தில் கொண்டு நாம் தண்ணீரை குளிரூட்டியாகப் பயன்படுத்துகிறோம் எனவே 0 0C க்கு மிக அருகில் செல்ல முடியாது எனவே அதன் பயன்பாடு ஏர் கண்டிஷனிங் நோக்கத்திற்காக மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அந்த புள்ளியில் அம்மோனியா நீர் கலவை மிக நன்மைகள் உள்ளன ஏனெனில் இது மிகக் குறைந்த வெப்பநிலையில் எளிதாக −150C முதல் 20 0C வரை செல்லக்கூடும் எனவே பெரிய அளவிலான வரையறைக்கு மிகவும் பொருத்தமானது காற்று கசிவு இல்லை ஏனெனில் அழுத்தம் எப்போதும் வளிமண்டலத்திற்கு மேலே இருக்கும் படிகமயமாக்கல் சிக்கல் இல்லை ஏனெனில் அம்மோனியா ஒரு நீராவி மட்டுமே ஆனால் அம்மோனியா நச்சுத்தன்மை வாய்ந்தது போன்ற ஒரு சொந்த சிக்கல்களைக் கொண்டுள்ளது இது ஒரு பெரிய பிரச்சினை மற்றும் அது தடைசெய்யப்பட்ட ஒரு பயன்பாடு குறிப்பாக குளிர் சேமிப்பு போன்ற பெரிய பயன்பாடுகளில் ஆனால் மீண்டும் அந்த நீர் லித்தியம் புரோமைடு கரைசலுடன் ஒப்பிடும்போது அம்மோனியா மலிவானது என்ற நன்மையைக் கொண்டுள்ளது என்பதை நான் குறிப்பிட வேண்டும் எனவே நீங்கள் ஒரு பெரிய பயன்பாட்டு குளிர் சேமிப்பு சிக்கலைத் தேடுகிறீர்களானால் அம்மோனியா நீராவிக்கு மின்தேக்கியில் வெப்பநிலை ஜெனரேட்டரில் அம்மோனியா ஆவியாகுவது போன்ற அதன் சொந்த பிரச்சினைகள் இருந்தபோதிலும் அங்குள்ள மின்தேக்கிக்குச் செல்ல முயற்சிப்பது போல எப்போதும் சில நீராவியுடன் கலக்கப்படும் ஆகவே அவற்றின் கலவையிலிருந்து தண்ணீரை அகற்றவும் தூய்மையான அம்மோனியாவை மட்டுமே மின்தேக்கியிற்குள் செல்ல அனுமதிக்க சில திருத்திகள் சில நெடுவரிசைகள் போன்றவை நமக்குத் தேவை ஆனால் இன்னும் அந்த செயல்முறை 100 பொருத்தமானதல்ல அதனால்தான் சில நீராவி எப்போதும் மின்தேக்கியில் நுழைய வாய்ப்புள்ளது இதனால் செயல்திறனை கடுமையாக பாதிக்கும் வெப்பநிலை சறுக்கு என்பது அந்த சமவெப்ப நிலையை நாம் பராமரிக்க முடியாமல் போகலாம் என்பதைக் குறிக்கிறது ஒடுக்க செயலாக்கத்தின் போது சில வெப்பநிலை மாற்றம் மற்றும் வெப்பத்தின் மாற்றம் உள்ளே இருக்கும் நான் குறிப்பிட்டுள்ளபடி முழுமையற்ற ஆவியாகுதல் விரிவாக்க வால்வு வழியாக செல்லும் போது சில திரவங்கள் நீராவியுடன் சேர்ந்து நுழையக்கூடும் இது சில திரவ நீர் மற்றும் ஆவியாகுதல் செயல்முறையை உருவாக்குவதற்கு ஒடுக்கம் பெறுகிறது அதே நேரத்தில் அம்மோனியா ஆவியாகும் நீராவி திரவ வடிவத்தில் நீராவி செயல்முறையை பாதிக்கும் மற்றும் மீண்டும் வெப்ப பரிமாற்ற பண்புகளை பாதிக்கும் இந்த எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக H2O LiBr அமைப்பு உடன் ஒப்பிடும்போது இந்த அமைப்பு மிகவும் பெரியதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும் எனவே இறுதியாக உறிஞ்சுதல் மற்றும் சுருக்க அடிப்படையிலான அமைப்புகளை விரைவாக ஒப்பிட விரும்புகிறேன் முதல் அளவுகோல் வேலை செய்வதை அடிப்படையாகக் கொண்டது எனவே சுருக்க அடிப்படையிலான அமைப்புகள் இயங்குகின்றன ஏனென்றால் இயந்திர ஆற்றலை உள்ளீடாகக் கொடுக்கிறோம் அதேசமயம் இது வெப்பத்தால் இயக்கப்படுகிறது பம்பில் இயந்திர ஆற்றல் தேவைப்பட்டாலும் முதன்மை உள்ளீடு ஜெனரேட்டரில் வெப்ப வடிவில் உள்ளது பின்னர் உறிஞ்சல் அமைப்பு COP உடன் ஒப்பிடும்போது இந்த COP அதிகமாக உள்ளது TE ஐ சார்ந்துள்ள செயல்திறனின் உணர்திறன் மிகவும் அதிகமாக உள்ளது ஆவியாகுதல் வெப்பநிலையில் ஏதேனும் மாற்றங்கள் COP மற்றும் சுருக்க குளிர்பதன அமைப்பின் பிற செயல்திறன் மிகவும் வலுவாக பாதிக்கப்படுகின்றன அதேசமயம் இது ஆவியாகுதல் வெப்பநிலையிலிருந்து கிட்டத்தட்ட சுயாதீனமாக உள்ளது பின்னர் ஆவியாக்கி வெளியேறும் நிலை ஆவியாக்கி ஒரு அமுக்கி வழியாக செல்லப் போகிறது எனவே நீராவியாக இருக்க வேண்டும் ஆவியாக்கியில் குறைந்தபட்சம் நிறைவுற்ற நீராவி அல்லது முன்னுரிமை சூப்பர் ஹீட் நீராவி இருப்பதை விட்டுவிட்டு கம்ப்ரசருக்குச் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் உறிஞ்சுதல் அமைப்பில் அது இறுதியாக உறிஞ்சிக்குச் செல்கிறது எனவே இது திரவமாகவும் இருக்கலாம் இது எப்போதும் நீராவியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் சில திரவங்கள் உறிஞ்சிக்குள் நுழைந்தாலும் எந்த பிரச்சினையும் இல்லை எனவே அந்தக் கண்ணோட்டத்தில் இது மிகவும் பாதுகாப்பானது பகுதி சுமை செயல்திறன் அதிகபட்ச சுமை அல்லது முழு சுமைக்கு அமைப்பை வடிவமைக்கும் போதெல்லாம் பகுதி சுமை செயல்திறன் குறிக்கிறது ஆனால் பெரும்பாலும் நாம் அமைப்பை பகுதி சுமை நிலையில் இயக்க வேண்டும் உங்கள் உள்நாட்டு குளிர்சாதன பெட்டி வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரே நேரத்தில் 50 கிலோ காய்கறிகளை வைக்க முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு 1 கிலோ மட்டுமே இருக்கும் இது பகுதி சுமை நிலையில் இயங்கும் ஒரு சந்தர்ப்பமாகும் எனவே VCRS ற்கான பகுதி சுமை செயல்திறன் மோசமாக உள்ளது ஆனால் இது பரந்த அளவிலான சுமை சூழ்நிலையை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பாதிக்கப்படாது அதன் செயல்திறன் ஒன்றுதான் அதனால்தான் பெரிய அளவிலான பயன்பாட்டிற்கு இது மிகவும் விரும்பப்படுகிறது ஷாப்பிங் மாலில் உள்ளதைப் போலவே ஒரே நேரத்தில் 500 நபர்கள் இருப்பார்கள் என்று கருதி நீங்கள் ஏர் கண்டிஷனிங் முறையை வடிவமைத்திருக்கலாம் ஆனால் 50 நபர்கள் இருந்தாலும் அதன் செயல்திறன் பாதிக்கப்படாமல் போகலாம் அதேசமயம் சுருக்க குளிர்பதன அமைப்பைப் பொறுத்தவரை செயல்திறன் மிகவும் தாழ்வாக இருக்கும் சுருக்கத்தன்மை இப்போது சிறிய திறன் அமைப்புக்கு சிறிய அமைப்புகள் மிகவும் கச்சிதமானவை அதேசமயம் பெரிய அமைப்புகள் மிகவும் கச்சிதமானவை ஏனென்றால் இங்கே நாம் உறிஞ்சி மற்றும் ஜெனரேட்டர் வடிவத்தில் இரண்டு கூடுதல் பெட்டிகளைக் கொண்டுள்ளோம் எனவே VCRS ஸில் இரண்டு சமமானவற்றை ஒப்பிட்டுப் பார்க்கும்போது ஒரு சிறிய அமைப்பைப் பற்றி பேசுகிறோம் வேலை செய்யும் திரவங்களைப் பொறுத்தவரை முதன்மையாக இங்கு செயற்கை திரவத்தைப் பயன்படுத்துகிறோம் செயற்கை குளிரூட்டிகள் அதாவது இங்கே நாம் அம்மோனியா அல்லது நீர் நீராவி வடிவத்தில்இயற்கை குளிரூட்டிகளை பயன்படுத்துகிறோம் இறுதியாக பொருளாதார பார்வையில் இது பொதுவாக பொருளாதார மற்றும் பெரிய அளவிலான அளவுகளில் கிடைக்கிறது ஆனால் சில விரயங்கள் கிடைக்கும்போது மட்டுமே இது பொருளாதாரமானதாகும் ஒருவித வீணானது கிடைக்கவில்லை என்றால் தேவை என்பது பொருளாதாரமானதல்ல அதனால்தான் பெரிய அளவிலான பயன்பாட்டிற்கு VARS அதிகம் விரும்பப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட விரிவுரையின் முடிவுக்கு வந்துள்ளோம் அங்கு நாங்கள் குளிர்பதனக் கருத்தாக்கத்தைப் பற்றிப் பேசியுள்ளோம் குளிரூட்டிகளின் பயன்பாடுகளைப் பற்றி விவாதித்தோம் குறைந்த வெப்பநிலையை உருவாக்கும் வெவ்வேறு முறைகள் சுருக்க எதிர்ப்பைப் பற்றி விரிவாகப் பேசினோம் தலைகீழ் கார்னாட் சுழற்சி நீராவி சுருக்க குளிர்பதன சுழற்சி அதன் மாறுபட்ட வேறுபாடுகள் எரிவாயு குளிர்பதன சுழற்சி ஆகியவற்றை பற்றி பேசினோம் இன்று நான் உறிஞ்சுதல் குளிர்பதன சுழற்சி அதன் முதன்மை பண்புகள் மற்றும் சுருக்க சுழற்சியுடன் ஒப்பிடுகிறேன் எனவே சிறிய அளவிலான பயன்பாடுகளுக்கான சுருக்க அடிப்படையிலான சுழற்சிகளை ஏன் விரும்புகிறோம் அல்லது சிறிய அளவிலான பெரிய அளவிலான பயன்பாடு மற்றும் உறிஞ்சுதல் முறை ஆகியவற்றில் பெரிய அளவிலான பயன்பாடுகளுக்கு ஏன் அதிகம் விரும்புகிறோம் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே இது விரிவுரை எண் 9 இன் முடிவுக்கு நாம் வந்துள்ளோம் இது தொடர்பான கணக்குகள் விரைவில் கிடைக்கும் எனவே அவைகளை சீக்கிரம் முடியுங்கள் உங்களிடம் ஏதேனும் கேள்வி இருந்தால் தயவுசெய்து எனக்கு எழுதுங்கள் குளிர்பதனமானது ஒரு பெரிய பாடமாகும் இது பெரும்பாலும் தனி பாடங்களாகவும் இறுதி ஆண்டு பாடமாகவும் முதுகலை பட்டப்படிப்பில் இறுதி ஆண்டு தேர்வு மற்றும் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் நடைமுறை பாடமாகவும் கற்பிக்கப்படுகிறது எனவே உங்களில் எவருக்கும் கூடுதல் ஆர்வம் இருந்தால் தயவுசெய்து புத்தகங்களைப் பார்க்கவும் குளிரூட்டலில் பல நல்ல பாடப்புத்தகங்கள் உள்ளன